இப்போது நாம் செய்ததை மின் தூண்டல் மோட்டர்களில் தொடங்குவோம்நாம் முன்பு செய்ததை நினைவுபடுத்த முயற்சிக்கிறேன் மின் தூண்டல் மோட்டரின் கருத்தியல் அம்சங்களை பார்த்தோம் மின் தூண்டல் மோட்டரின் கொள்கையைப் பார்த்தோம் அதற்கு முன் ஒரு சுழலும் காந்தப்புலம் எப்படி உருவாக்கப்படுகிறது என்று சொன்னோம் அதன் பிறகு ஸ்டேட்டர் பக்கத்திலிருந்து ரோட்டார் பக்கத்திற்கு அனுப்பப்படும் மொத்த சக்தியை சமமான சுற்றை வைத்து பார்த்தோம் நாம் ஒரு மின்மாற்றியின் சமமான சுற்றை அடிப்படையாகக் கொண்டு இதன் சமமான சுற்றை வரைந்தோம் ரோட்டார் சுழலும் போது என்ன நடக்கும் அல்லது இரண்டாம் நிலை சுழலும் போது சமமான சுற்றுக்கு என்ன நடக்கும் சமமான சுற்றை இது போல வரைந்தோம் இது R1 இது X1 இது கோர் இழப்பை ஏற்படுத்தப் போகிறது என்றும் சொல்லப்பட்டது மற்றும் காந்தமாக்கும் எதிர்வினை ஆகிய Xm மற்றும் Rc கொண்டிருக்கப் போகிறோம் X2l எனப்படும் ஒரு கசிவு எதிர்வினையை நாம் எழுதினோம் முதலில் அதை sX2l என எழுதினோம் இப்போது நாம் ரோட்டார் ஈ எஃப் ஐயும் ஸ்டேட்டர் அதிர்வெண்ணாக மாற்றியுள்ளோம் அதை s ஆல் வகுப்பதன் மூலம் இதை செய்தோம் இதன் காரணமாக இங்கு என்ன கிடைத்தது E1 என்று சொல்லலாம் இது நேரடியாக E2l ஆக மாறும் இது திருப்பங்கள் விகிதத்தின் காரணமாக E1 க்கு சமமாக இருந்தது E2l ஐ கவனித்துக்கொள்வது E1 க்கு சமமாக இருக்கும் எதிர்ப்பின் 2 பகுதிகளை எழுதினோம் ஒன்றை R2l என எழுதினோம் இது ரோட்டரின் உள்ளார்ந்த எதிர்ப்பாகும் அது ஸ்டேட்டர் பக்கமாக மாற்றப்பட்டது எதிர்ப்பின் மேலும் ஒரு பகுதியை எழுதினோம் இது இயந்திர சக்தியை குறிக்கும் ஒரு மாறக்கூடிய எதிர்ப்பாகக் இருக்கும் இது ஆக இருக்கும் இது இயந்திர சக்தியைக் குறிக்கிறது பின்னர் இது கேஜ் மின் தூண்டல் மோட்டரின் ரோட்டரில் அல்லது ஸ்லிப் ரிங் மின் தூண்டல் மோட்டரில் இருக்கும் ஷார்ட் சர்கியூட்டை குறிக்கிறது என்று சொன்னோம் இது ரோட்டருக்கு வெளிப்புறமாக ஒரு ஷார்ட் சர்கியூட்டை உருவாக்குகிறது இது நாம் வரைந்த சமமான சுற்று இதன் அடிப்படையில் நாம் திருப்பு விசைக்கான வெளிப்பாட்டை எழுதினோம் ஒரு மின்மாற்றியில் முதன்மை பக்கத்திலிருந்தோ அல்லது இரண்டாம் பக்கத்திலிருந்தோ அல்லது தூண்டல் மோட்டரில் ஸ்டேட்டர் பக்கத்திலிருந்தோ அல்லது ரோட்டார் பக்கத்திலிருந்தோ நான் அதைப் பார்த்தாலும் இது மாறாது பின்னர் I2 க்கான வெளிப்பாட்டை எழுதினோம் I0 ஐ புறக்கணித்தால் என்று எழுதினோம் V1 ஐப் பொறுத்தவரை எளிமையான வெளிப்பாட்டை நாம் பெற விரும்பியதால் அதைப் புறக்கணித்தோம் நான் இங்கே V1 எனும் மின்னழுத்தத்தை பயன்படுத்துகிறேன் எனவே முழு வெளிப்பாட்டையும் ஒரு பேஸ் க்கு V1 ஐ பொறுத்து எழுதும்போது நான் என எழுத முடியும் இதிலிருந்து திருப்பு விசைக்கான ஒட்டுமொத்த வெளிப்பாட்டை ஆக பெறலாம் இது எனக்கு ஒட்டுமொத்த திருப்பு விசைக்கான வெளிப்பாட்டைக் கொடுக்கிறது இதிலிருந்து நாம் 2 வெவ்வேறு சூழ்நிலைகளைப் பற்றிப் பேசினோம் s ஆனது 1 ஐ விட மிகக் குறைவாக அல்லது ஒரு தூண்டல் மோட்டரின் இயல்பான இயக்க நிலைமையான 0 க்கு நெருக்கமாக இருக்கும்போது என்ன நடக்கும் என பேசினோம் பொதுவாக நீங்கள் மின் தூண்டல் மோட்டார்கள் பெரும்பாலானவற்றை பார்த்தால் ரோட்டருக்குள் வரும் சக்தியை ஒப்பிடுகையில் ரோட்டாரின் செப்பு இழப்பு பொதுவாக மிகச் சிறியதாக இருக்கும் ரோட்டருக்குள் 100 வாட்ஸ் வருவதாக நான் சொன்னால் ரோட்டார் எதிர்ப்பு இழப்பாக பொதுவாக 4 அல்லது 5 சதவீதம் மட்டுமே சிதறடிக்கப்படலாம் நான் கிட்டத்தட்ட 95 சதவிகிதத்தை இயந்திர வெளியீட்டாக மாற்றப் போகிறேன் அதாவது நான் உண்மையில் 5 சதவிகிதம் அல்லது அதற்கும் குறைவாக மட்டுமே ஸ்லிப் பெற போகிறேன் ஸ்லிப் ஆனது பொதுவாக மின் தூண்டல் மோட்டரின் இயல்பான இயக்க பகுதிக்கு ஒத்திருப்பதை விட மிகக் குறைவு என்று சொல்வதற்கான காரணம் இதுதான் மிகவும் நன்றாக வடிவமைக்கப்பட்ட ஒரு மின் தூண்டல் மோட்டரில் பொதுவாக நாம் மிகப் பெரிய ஸ்லிப் ஐ பெறப்போவதில்லை இந்த விஷயத்தில் நாம் என்று சொல்லப் போகிறோம் நான் ஒரு தோராயத்தை மட்டுமே செய்கிறேன் நாம் உண்மையான கணக்கீட்டைச் செய்யும் போது நாம் அதை செய்ய மாட்டோம் ஆனால் இதை R2 டேஷ் பை s ஹோல் ஸ்கொயர் ஆக பெறப்போகிறோம் எனவே இது ஏறக்குறைய சமமாக இருக்கும் இதன் காரணமாக நான் கொண்டிருக்க வேண்டும் ஸ்லிப் உண்மையில் சிறியதாக இருக்கும் போதெல்லாம் நான் ஐ பெறப் போகிறேன் மறுபுறம் ஸ்லிப் ஆனது 1 க்கு அருகில் இருக்கும் போது இது தொடக்க நிலைக்கு சமம் தொடக்க நிலையில் ஆனது 0 0 என்றால் ஸ்லிப் 1 ஆக இருக்கும் நான் 1 க்கு சமமான ஸ்லிப் ஐ கொண்டிருந்தால் இந்த பகுதியை நான் பெறப் போகிறேன் இந்த முழு பகுதியும் உடன் ஒப்பிடும்போது மிகக் குறைவாக இருக்கும் என நான் நேரடியாக சொல்ல முடியும் ஸ்லிப் ஆனது 1 க்கு அருகில் இருக்கும் போது அல்லது ஸ்லிப் தொடக்க நிலைக்கு மிக நெருக்கமாக இருக்கும் போது இதுதான் நடக்கப் போகிறது மொத்தத்தில் இது போன்ற பண்புகளை என்னால் ஓரளவு வரைய முடியும் இது அதிகரித்து வரும் எனவும் இது ஆனது ஒத்திசைவு வேகத்திற்கு சமமாக இருக்கும் போது அதிகரிக்கும் திசையில் இருக்கும் திருப்பு விசை என்றும் சொல்லலாம் நான் இருக்கும் இடத்தை எடுத்துக் கொண்டால் ஆக இருக்கும்போது அந்த நேரத்தில் எப்போதுமே ரோட்டார் ஆனது ஒத்திசைவான வேகத்தை அடையாது அது ஒருபோதும் நிலையான நிலையில் நடக்காது அது நடந்தால் நான் உண்மையில் எந்த ரோட்டார் மின்னோட்டத்தையும் கொண்டிருக்கப் போவதில்லை திருப்பு விசையும் இருக்கப்போவதில்லை எனவே இது அடிப்படையில் சுமை இல்லாத நிலை ரோட்டர்கள் தற்செயலாக அல்லது எதாவது ஒரு வழியில் ஒத்திசைவான வேகத்தை அடைந்ததைப் பற்றி நான் பேசினால் எந்த ரோட்டார் மின்னோட்டத்தையும் நான் பார்க்கப்போவதில்லை ரோட்டார் ஈ எஃப் தூண்டப்பட போவதில்லை இதனால் திருப்பு விசையும் இல்லை திருப்பு விசை இல்லை என்றால் அது சுமை இல்லா நிலை போலத்தான் அதாவது திருப்பு விசை 0 க்கு சமம் ஒத்திசைவான வேகம் ஆனது இயக்க வேகமாக இருக்கும் போது மற்றும் நான் மோட்டரில் சுமையை அதிகரிக்கும் போது இது இயக்க புள்ளியாக இருக்கும் நான் மேலும் மேலும் சுமையை கேட்கலாம் மேலும் மேலும் இயந்திர திருப்பு விசையை கேட்கலாம் இதை பெற நிச்சயமாக எனக்கு மேலும் மேலும் ரோட்டார் மின்னோட்டம் தேவைப்படும் அதிக ரோட்டார் மின்னோட்டம் இருந்தால் மட்டுமே அதிக திருப்பு விசை உருவாக்கப்படும் அதிக திருப்பு விசை உருவாக்கப்பட்டிருந்தால் மட்டுமே திருப்பு விசையின் தேவையை பூர்த்தி செய்வதன் மூலம் மின் தூண்டல் மோட்டரின் சுழற்சியைத் தக்க வைத்துக் கொள்ளப் போகிறேன் இல்லையெனில் சுழற்சி அதிக நேரம் நீடிக்காது நான் மேலும் மேலும் சுமைகளை அதிகரிக்கப் போகிறேன் வேகத்தை குறைக்கப் போகிறேன் வேகத்தைக் குறைப்பதால் ஸ்லிப் அதிகரிக்கும் ஏனென்றால் இதுதான் ஸ்லிப் க்கு பங்களிக்கிறது வேகத்தில் சரிவு இருந்தால் இங்கே குறைகிறது அல்லது ஸ்லிப் அதிகரிக்கிறது என நான் சொல்ல வேண்டும் அதுதான் நடக்கும் வேகம் குறையும் போது அதற்கேற்ப திருப்பு விசை அதிகரிக்கும் நாம் முன்னர் என்று எழுதியது இதைத்தான் இந்த பகுதியில் அது செல்லுபடியாகும் நான் A முதல் B வரை சொன்னால் இது A B பகுதி A B ஆனது உடன் ஒத்துள்ளது அதேசமயம் இந்த பகுதியுடன் தொடர்புடைய என்ற மற்ற பகுதியைப் பற்றி நான் பேசப் போகிறேன் என்றால் இது உண்மையில் s1 க்கு சமம் இந்த புள்ளியில் s ஆனது 0 க்கு சமம் அதாவது ஸ்லிப் 0 ஆகும் வெளிப்படையாக நான் சில வகையான ஹைபர்போலிக் பண்புகளை கொண்டிருப்பேன் ஸ்லிப் திருப்பு விசை பண்புகளின் 2 பகுதிகள் என்னிடம் உள்ளன ஒன்று திருப்பு விசைக்கு நேர்மறையான விகிதாசாரமாக இருக்கும் ஸ்லிப் மற்றொன்று பேராசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான உரையாடல் தொடங்குகிறது மாணவர் 1257 பேராசிரியர் s என்பது 0 Te என்பது 0 ஆம் இது Te s என்பது 0 Te என்பது 0 ஆகும் s என்பது 0 ஒத்திசைவு வேகம் ரோட்டாரில் தூண்டப்பட்ட ஈ எஃப் இல்லை ரோட்டாரில் தூண்டப்பட்ட மின்னோட்டம் இல்லை எனவே வெளிப்படையாக Te ஆனது 0 ஆக இருக்கும் பேராசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையிலான உரையாடல் முடிகிறது அது எங்கு வெட்டுகிறதோ அதை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே முழு ஸ்லிப் திருப்பு விசை பண்புகளையும் ஒட்டுமொத்தமாக அல்லது வேக திருப்பு விசை பண்புகளை மொத்தமாக நான் வரைய முடியும் இது செயல்படும் வழி இதுதான் மின் தூண்டல் மோட்டாரைப் பொறுத்தவரை உண்மையான வேக திருப்பு விசை பண்புகள் இதுபோன்று இருக்கும் இது நிச்சயமாக ஒரு நேரியல் பகுதி அல்ல அதேசமயம் இது நேரியல் பகுதி மற்றும் இங்கு ஸ்லிப் 1 க்கு சமமாக இருக்கும் இது இது ஆக இருக்கும் இது ஆனது இந்த திசையில் அதிகரித்து வருகிறது இது Te ஆக இருக்கும் இது 3 பேஸ் மின் தூண்டல் மோட்டரின் வழக்கமான வேக திருப்பு விசை பண்புகள் ஆகும் Temax எங்கு நிகழ்கிறது என்று நான் உங்களிடம் கேட்டேன் எந்த ஸ்லிப் ல் எனவே Te க்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது

பேராசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையிலான உரையாடல் தொடங்குகிறது மாணவர் 1453 பேராசிரியர் முழு டெரிவேஷனை எளிமையைப் பெறுவதற்காக நாம் அதைப் புறக்கணிக்கிறோம் எனவே இறுதியில் உங்கள் உண்மையான பண்புகள் இதை போல இருந்தால் அது சரி அது இதை போலத்தான் இருக்கிறது ஆகவே இதுதான் நாம் அதனுடன் செல்ல ஒரே காரணம் இல்லையெனில் நான் திறந்த சுற்று சோதனை அல்லது சுமை இல்லாத சோதனை மற்றும் குறுகிய சுற்று சோதனை பற்றி பேசும்போது ஒரு மின்மாற்றி மற்றும் மின் தூண்டல் மோட்டாருக்கு இடையில் சிறிய வித்தியாசம் இருக்கும் பேராசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையிலான உரையாடல் முடிகிறது நாம் இந்த வழியில் பார்க்கும்போது இப்போது நாம் என எழுத வேண்டும் இது என்ன ஸ்லிப் ல் உள்ளது நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அது SmaxT ஆக வெளிவரும் திருப்பு விசை அதிகபட்சம் என்பதால் இதை எழுதுகிறேன் அதிகபட்ச திருப்பு விசையில் இருக்கும் ஸ்லிப் ஐ தான் SmaxT மூலம் குறிப்பிடுகிறேன் இது அதிகபட்ச திருப்பு விசையில் இருக்கும் ஸ்லிப் இது ஆக வெளிவரும் ஸ்லிப் ஆனது சில திருப்பு விசைகளில் Temax இல் நேர்மறையாக இருக்கலாம் வேறு சில திருப்பு விசைகளில் Temax இல் கூட எதிர்மறையாக இருக்கலாம் ஆனால் அந்த Temax ஆனது அனைத்து நிகழ்தகவுகளிலும் மைனஸ் Temax ஆக இருக்கும் அதாவது இருபுறமும் ஒரு கண்ணாடியில் தெரியும் படத்தை போல ஒரே வகையான பண்புகள் இருக்கும் ஸ்லிப் நேர்மறையானது என்றால் ஆக இருக்கும் ஸ்லிப் எதிர்மறையாக இருந்தால் என்று அர்த்தம் ஏனென்றால் தான் ஸ்லிப் என்று சொன்னோம் ஆல் வகுக்கப்பட்ட ஸ்லிப் வேகம் எனக்கு ஒட்டுமொத்த ஸ்லிப்பைத் தருகிறது அதை தான் நான் சொன்னேன் இது ஒரு மின் தூண்டல் மோட்டரில் ஒருபோதும் நடக்காது என்று மிகத் தெளிவாகக் சொன்னோம் ஆனது ஒருபோதும் ஐத் தாண்டிச் செல்ல முடியாது என்று சொன்னோம் இது நடக்க ஒரு வழிதான் இருக்க வேண்டும் நான் ஒரு முதன்மை இயக்கியை கொண்டு வெளிப்புறத்திலிருந்து மோட்டாரை இயக்க வேண்டும் மின் தூண்டல் மோட்டார் பொருத்தப்பட்ட ஒரு வாகனம் என்னிடம் உள்ளது என்போம் அது மலையில் கீழ் நோக்கி நகர்கிறது என்று சொல்வோம் நான் வாகனத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் நிச்சயமாக ஈர்ப்பு விசையானது வேகத்தை அதிகரிக்கும் எனவே ஈர்ப்பு விசையானது ஒத்திசைவான வேகத்தையும் தாண்டி மோட்டாரின் வேகத்தை அதிகரிக்கச் செய்யும் இந்த விஷயத்தில் ஸ்லிப் ஆனது எதிர்மறையாக செல்ல முடியும் முதன்மை இயக்கி வைத்திருப்பதன் மூலம் நான் சொல்வது இதுதான் முதன்மை இயக்கி ஒரு டர்பைன் ஆக இருக்கலாம் முதன்மை இயக்கி ஒரு வின்டர் பைன் அல்லது ஐசி எஞ்சின் அல்லது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அது ஈர்ப்பு விசையாகவும் இருக்கலாம் ஈர்ப்பு விசை உண்மையில் ஒரு முதன்மை இயக்கி போலவே செயல்படுகிறது மேலும் வேகமானது மதிப்பிடப்பட்ட வேகம் அல்லது ஒத்திசைவான வேகத்தை தாண்டினால் ஸ்லிப் எதிர்மறை பகுதிக்குச் செல்லப் போகிறது ஸ்லிப் ஆனது எதிர்மறை பகுதிக்குச் செல்கிறது என்றால் எல்லா நிகழ்தகவுகளிலும் எனக்கு ஒரு முதன்மை இயக்கி இருந்தால் இயந்திர ஆற்றலானது மின் சக்தியாக மாற்றப்படும் ஈர்ப்பு விசையின் உதவியுடன் இயந்திர ஆற்றலை நான் தருகிறேன் இது ஒரு இயக்க ஆற்றலாகும் இந்த ஆற்றல் மின் சக்தியாக மாற்றப்படலாம் இந்த நிலையில் இப்போது வரை ஒரு மோட்டராக இயங்கிய மின் தூண்டல் இயந்திரம் இப்போது ஜெனரேட்டராக செயல்படத் தொடங்கும் இது மின் தூண்டல் ஜெனரேட்டர் செயல்பாட்டிற்கு மட்டுமே பொருந்தும் இங்கு நான் இயந்திர சக்தியை மின் சக்தியாக மாற்றப் போகிறேன் அதேசமயம் இது மோட்டார் பகுதியில் நிகழ்கிறது அங்கு நான் மிகத் தெளிவாக மின் சக்தியை இயந்திர சக்தியாக மாற்றப் போகிறேன் ஜெனரேட்டர் பகுதியைப் பற்றி நான் மேலும் விவரிக்கப் போவதில்லை ஏனென்றால் அது குறைந்தபட்சம் 2 மணிநேரம் எடுக்கும் ஜெனரேட்டர் பகுதிக்கு நான் வரக்கூடாது ஏனென்றால் நாம் முதன்மையாக மோட்டார் செயல்பாட்டில் மட்டுமே விருப்பம் கொண்டிக்கிறோம் ஆயினும்கூட குறைந்தபட்சம் எந்த நேரத்தில் ஒரு இயந்திரம் ஜெனரேட்டர் மற்றும் மோட்டார் இரண்டின் செயல்பாட்டைக் கொண்டிருக்கப் போகிறது என்று சொல்ல நான் நினைத்தேன் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டிற்கோ அல்லது பிற குறிப்பிட்ட வகை செயல்பாட்டிற்கோ நீங்கள் சூழ்நிலையை உண்டாக்கும் வரை நிச்சயமாக எந்தவொரு மின் இயந்திரமும் ஒரு மோட்டார் மற்றும் ஜெனரேட்டரின் செயல்பாட்டைக் கொண்டிருக்கும் நாம் முதன்மையாக மோட்டார் செயல்பாட்டில் விருப்பம் கொண்டுள்ளோம் ஆனால் தற்செயலாக எதிர்மறை ஸ்லிப் பற்றி பேசும் போது நான் இதைக் குறிப்பிட்ட வேண்டியதாகிவிட்டது நான் ஜெனரேட்டரைப் பற்றி இனி பேச மாட்டேன் இப்போது அதிகபட்ச திருப்பு விசைக்கு ஒத்திருக்கும் இந்த புள்ளியை இந்த ஸ்லிப் மதிப்பை இதில் இடுவதன் மூலம் மீண்டும் கணக்கிடுவோம் இந்த அதிகபட்ச ஸ்லிப் மதிப்பை திருப்பு விசை வெளிப்பாட்டில் இட்டால் அதிகபட்ச திருப்பு விசையை நான் பெறுவேன் இது Tmax ஆக இருக்கும் நாம் தற்செயலாக அதை பிரேக் டௌன் திருப்பு விசை TBD என்கிறோம் ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்தத்தின் கீழ் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் நிலையில் ஒரு தூண்டல் மோட்டார் உருவாக்கக்கூடிய அதிகபட்ச திருப்பு விசை TBD ஆகும் இந்த குறிப்பிட்ட திருப்பு விசைக்கு அப்பால் மின் தூண்டல் மோட்டாரில் சுமையை ஏற்ற முயற்சித்தால் அது நிறுத்தப்படும் அது நின்றுவிடும் மேலும் அதை இயக்க முடியாது நான் 10 நியூட்டன் மீட்டர் 20 நியூட்டன் மீட்டர் என அதிகரிக்கும் மதிப்புகளுடன் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம் ஒருவேளை அது 50 நியூட்டன் மீட்டர் வரை வந்திருக்கலாம் ஒருவேளை 50 நியூட்டன் மீட்டர் என் பிரேக் டவுன் திருப்பு விசையாக இருக்கலாம் நான் 51 நியூட்டன் மீட்டரை அடைய முயற்சித்தால் இயந்திரம் நின்றுபோகும் இது இனி வேலை செய்யாது இனி அது சுழலாது எனவே பிரேக் டௌன் திருப்பு விசை என்பது ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் கொடுக்கப்பட்ட மின்னழுத்தத்தில் மின் தூண்டல் மோட்டார் வழங்கக்கூடிய அதிகபட்ச திருப்பு விசை நான் பொதுவாக கிரிட் ல் இருந்து இயங்குவதால் கிரிட் மின்னழுத்தம் பொதுவாக முடிவு செய்யப்பட ஒன்று இது சுமார் 400 வோல்ட் 3 பேஸ் லைன் டு லைன் மற்றும் 50 ஹெர்ட்ஸ் ஆக தோராயமாக இருக்கும் அந்த மின்னழுத்தத்திற்கும் அதிர்வெண்ணிற்கும் இது ஒரு குறிப்பிட்ட மின் தூண்டல் மோட்டருக்கு முடிவு செய்யப்பட ஒன்று ஏனெனில் இது மின் தூண்டல் மோட்டரின் அளவுருக்களைப் பெரிதும் சார்ந்துள்ளது இது SmaxT இந்த திசையில் ஸ்லிப் அதிகரித்து வருகிறது ஸ்லிப் ஆனது 0 இலிருந்து தொடங்கி வேகத்தை நோக்கி எதிர் திசையில் 1 ஐ நோக்கி செல்கிறது எனவே இந்த குறிப்பிட்ட திசையில் ஸ்லிப் அதிகரித்து வருகிறது பேராசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையிலான உரையாடல் தொடங்குகிறது பேராசிரியர் பாருங்கள் நான் உண்மையில் இது போன்ற ஒரு சுமை திருப்பு விசை பற்றி பேசினால் ஒன்று மட்டும் தெளிவாக உள்ளது அது பொதுவாக ஒத்திசைவு வேகத்திற்கு நெருக்கமாக இருக்கும் உங்களுக்கு கேள்வி இருக்கிறது என்று நம்புகிறேன் இதுபோன்ற ஏதேனும் சுமை திருப்பு விசையைப் பார்த்தால் எனக்கு 1 புள்ளி இங்கே இருக்கும் 1 புள்ளி இங்கே இருக்கும் எனவே எனக்கு இது போன்ற 2 புள்ளிகள் இருந்தால் என்ன நடக்கப் போகிறது இது எங்கே போய் செட்டில் ஆகும் அதுதான் கேள்வி பேராசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலான உரையாடல் முடிகிறது எனக்கு ஒரு நிலையான திருப்பு விசை சுமை இருந்தால் உதாரணமாக நான் ஒரு எலிவேட்டர் பற்றி பேசுகிறேன் என்று சொல்லலாம் எலிவேட்டர் ஒரு மின் தூண்டல் மோட்டாரால் இயக்கப்படுகிறது எனவே நம்மில் 8 பேர் அதில் ஏறுகிறோம் என்போம் திருப்பு விசை இது போன்ற சில மதிப்புக்கு ஒத்திருக்கலாம் இது 0 வேகத்திலிருந்து தொடங்குகிறது எனவே எனக்கு அதிக அளவு திருப்பு விசை இல்லாவிட்டால் எந்த வகையிலும் முடுக்கம் நடைபெறாது நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் Te ஆகிய தொடக்க திருப்பு விசையானது திருப்பு விசை TL ஐ விட அதிகமாக இருந்தால் மட்டுமே எனக்கு முடுக்கம் சாத்தியமாகும் நான் TL என்னும் ஒரு நிலையான திருப்பு விசை சுமையின் குறிப்பிட்ட மதிப்பு பற்றி பேசுகிறேன் எனக்கு ஓரளவு அணுகல் கிடைக்காவிட்டால் இயந்திரம் முடுக்கப்பட போவதில்லை இயந்திரம் முடுக்கிவிடப் படும் போது நான் மேலும் மேலும் மின்காந்த திருப்பு விசை பெறப் போகிறேன் என்பதை நினைவில் கொள்க இது மின்காந்த திருப்பு விசையை குறிக்கும் ஆர்டினேட் ஆகும் கிடைக்கும் மின்காந்த திருப்பு விசை மேலும் மேலும் அதிகமாக உள்ளது எனவே இயந்திரம் மேலும் மேலும் முடுக்கிவிடப் படும் இது தொடக்க நிலையாக இருக்கும் இது முடுக்கி விடப் படுகிறது மேலும் அது இந்த மதிப்பை அடையும் தருணம் அது மேலும் முடுக்கிவிடும் மேலும் மேலும் அது முடுக்கி விடப் படும்போது திருப்பு விசை குறையும் அது உண்மையில் அதன் சொந்த சுயத்திற்குள் மங்காமல் இருக்கும்போது அங்கு நிலைத்தன்மை இருக்கும் இல்லாவிட்டால் நிலைத்தன்மை இருக்காது நிலைத்தன்மை நேரியல் பகுதியில் மட்டுமே நிகழ்கிறது ஹைபர்போலிக் பகுதியில் அல்ல ஸ்திரத்தன்மை எங்கிருந்தாலும் அது வந்து அங்கேயே செட்டில் ஆகும் இந்த புள்ளியில் அது செட்டில் ஆகும் இது பெரும்பாலும் P1 ஆக இருக்கும் இதில் 8 நபர்களுக்கு பதிலாக 18 பேர் எலிவேட்டரில் ஏறியதாகக் சொல்வோம் இப்போது திருப்பு விசையின் தேவை மிகப் பெரியதுதிருப்பு விசையின் தேவை இங்கே எங்காவது இருந்தால் இயந்திரம் தொடங்காது அது நின்று விடும் அது அதிக சுமை மற்றும் அதிக எடை என்று சொல்லும் எலிவேட்டர் நிச்சயமாக அதிக சுமையை காட்ட ஒரு குறியீட்டு பொத்தானைக் கொண்டிருக்கும் ஏனென்றால் சுமை திருப்பு விசையானது தொடக்க நிலையில் இயந்திரம் உருவாக்கும் திருப்பு விசை திறனை விட அதிகமாக இருக்கும் எனவே இது ஒரு நல்ல கேள்வி மிகவும் சரியான கேள்வி இயந்திரம் தொடங்குவதற்கு தொடக்க திருப்பு விசையானது சுமை திருப்பு விசையை விட அதிகமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் அது தொடங்கப் போவதில்லை பொதுவாக நாம் குறிப்பிடும் இயக்க புள்ளியானது தொடக்க திருப்பு விசையை விட குறைவாக இருக்கும் நீங்கள் இயங்கக்கூடிய புள்ளிகளில் ஒன்றை மட்டுமே வைத்திருப்பீர்கள் இது நிலையற்ற பகுதியை விட நிலையான பகுதியில் தான் வரும் நிலையற்ற பகுதியில் அது அதன் வேகத்தின் அடிப்படையில் அதிகரித்து வருகிறது இது அடிப்படையில் நிலையற்ற இயக்க புள்ளியாகும் நிலையான இயக்க புள்ளி இது மட்டுமே P1 தான் இயக்க புள்ளியாக இருக்கும் இப்போது Temax க்கான வெளிப்பாட்டை எழுத முயற்சிப்போம் இது ஆக இருக்கும் இது பிளஸ் அல்லது மைனஸ் ஆக இருக்கலாம் நான் பிளஸ் ஐ மட்டுமே காட்டுகிறேன் மைனஸ் ஆனது ஜெனரேட்டர் பகுதிக்கு வரும் இது Temax ஆக இருக்கும் Temax ல் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்பும் ஒரு விஷயம் என்னவென்றால் Temax ஆனது எப்போதும் ரோட்டார் எதிர்ப்பைப் பொறுத்தது அல்ல இருப்பினும் திருப்பு விசை பற்றி பேசும்போது நாம் எப்போதும் என்று சொன்னோம் R2 மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது ஆனால் Temax ஆனது R2 ஐ சார்ந்து இல்லை மாறாக இது R1 மற்றும் X1 X2 ஆகியவற்றைப் சார்ந்துள்ளது ஆனால் அதிகபட்ச திருப்பு விசை நிகழும் ஸ்லிப் ன் வெளிப்பாட்டின் பகுதியில் R2 உள்ளது அதாவது ஒரு ஸ்லிப் ரிங் மின் தூண்டல் மோட்டாரில் செய்வதை போல R2 ஐ அதிகரித்தால் என்ன நடக்கும் எனில் இந்த அதிகபட்ச திருப்பு விசை பாதிக்கப்படாது ஆனால் இந்த SmaxT ஆனது பாதிக்கப்படும் SmaxT ஆனது 1 ஐ நோக்கி நகரும் இதனால் எனக்கு இதுபோன்ற ஒரு பண்பு இருக்கும் பண்பு மாற்றம் எப்படி இருக்கும் என்பதை நான் இப்போது காண்பிக்கிறேன் இது இப்போது SmaxT என்பதை நினைவில் கொள்க எனவே இது SmaxT1 நான் எதிர்ப்பை மேலும் அதிகரிக்கும் போது இது SmaxT2 ஆகும் நான் ரோட்டார் எதிர்ப்பை அதிகரிக்கிறேன் ஸ்டேட்டர் எதிர்ப்பை அல்ல நான் மீண்டும் எதிர்ப்பை மேலும் அதிகரிக்கும்போது இது அதிகரிக்கும் R2 அல்லது அதிகரிக்கும் R2l என்பதை மிகத் தெளிவாகக் குறிக்க வேண்டும் ஒரு ஸ்லிப் ரிங் மின் தூண்டல் மோட்டாரில் நான் R2 ஐ அதிகரிக்க முடியும் ஆனால் இதை ஒரு ஸ்குரில் கேஜ் மின் தூண்டல் மோட்டரில் என்னால் செய்ய முடியாது ஸ்லிப் ரிங் தூண்டல் மோட்டரின் விஷயத்தில் மட்டுமே வெளிப்புற எதிர்ப்பைச் சேர்ப்பதன் மூலம் ரோட்டரின் எதிர்ப்பு பண்புகளை என்னால் மாற்ற முடியும் நான் ஒரு நிலையான திருப்பு விசை சுமை பற்றி பேசினால் எனக்கு இங்கே ஒரு இயக்க புள்ளி இங்கே ஒரு இயக்க புள்ளி இங்கே ஒரு இயக்க புள்ளி உள்ளது அதாவது ரோட்டாரின் எதிர்ப்பை மாற்றுவதன் மூலம் நான் 3 வெவ்வேறு இயக்க வேகங்களை பெற முடியும் கொடுக்கப்பட்ட திருப்பு விசையில் மின் தூண்டல் மோட்டாரின் வேகத்தைக் கட்டுப்படுத்துவதற்கான ரோட்டார் எதிர்ப்புக் கட்டுப்பாடானது ஸ்லிப் ரிங் மின் தூண்டல் மோட்டார் விஷயத்தில் நமக்கு கிடைக்கும் ஒரு முக்கிய நன்மையாகும் ஏனென்றால் நான் இழப்புகளைச் சந்திக்கிறேன் சரி ஆனால் வேகக் கட்டுப்பாட்டை நான் விரும்பினால் வேகக் கட்டுப்பாட்டுக்கான மிக எளிய முறையை இதன் மூலம் பெற முடிகிறது எதுவாக இருந்தாலும் செயல்திறனை இழப்பதில் எனக்கு கவலையில்லை அந்த வகையில் ரோட்டார் எதிர்ப்பை சேர்ப்பது ஒரு சிறந்த வழிமுறையாகும் இது மிகவும் எளிமையானது என்பதால் ரியோஸ்டாட்டை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அதை மாற்றிக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் நாம் அதைச் செய்ய முடிந்தால் அது ஒரு குறிப்பிட்ட திருப்பு விசையில் வேக கட்டுப்பாடு செய்வதற்கான திறனை எனக்குத் தருகிறது இது ஸ்குரில் கேஜ் மின் தூண்டல் மோட்டாரில் சாத்தியமில்லை ஸ்லிப் ரிங் மின் தூண்டல் மோட்டரில் மட்டுமே சாத்தியமாகும் இது ஸ்லிப் ரிங் மின் தூண்டல் மோட்டரின் முக்கிய நன்மைகளில் ஒன்றாகும் இது பராமரிப்பு இல்லாத செயல்பாட்டைக் கொண்டிருக்கவில்லை என்றாலும் விலை உயர்ந்ததாக இருந்தாலும் தினமும் உபயோகிக்கும் போது விரைவில் பழுதடைந்தாலும் மின் தூண்டல் மோட்டரின் வேகத்தைக் கட்டுப்படுத்துவது என்பது இதன் எளிமையான வழிமுறைகளில் ஒன்றாகும் இப்போது நாம் ஸ்லிப் திருப்பு விசை பண்புகள் அல்லது வேக திருப்பு விசை பண்புகள் ஆகியவற்றை பார்த்தோம் மேலும் Temax ன் வெளிப்பாடு என்ன என்பதையும் பார்த்தோம் தயவுசெய்து கவனிக்கவும் Temax வரை இந்த எதிர்ப்புகள் மாறவில்லை இது TBD ஐ மாற்றவில்லை நான் அதை வலியுறுத்த விரும்புகிறேன் நாம் TBD ஐ மாற்றவில்லை மாற்றப்பட்ட ஒரே விஷயம் அதிகபட்ச திருப்பு விசையில் நிகழும் ஸ்லிப் மட்டுமே மற்றும் வேகமும் மாற்றப்பட்டது மின் தூண்டல் மோட்டரின் ஸ்லிப் திருப்பு விசை பண்புகள் மற்றும் வேக திருப்பு விசை பண்புகள் பற்றி அதிகமாகவே பார்த்து விட்டோம் என நினைக்கிறேன் R1 R2l X1 X2l ஆகியவை பற்றி நாம் அதிகம் பேசினோம் ஆனால் அவற்றை எவ்வாறு தீர்மானிப்பது என்பது குறித்து இதுவரை பேசவில்லை மின் தூண்டல் மோட்டரின் சமமான சுற்று அளவுருக்களை எவ்வாறு தீர்மானிப்பது என்பதைப் பார்ப்போம் நாம் அனைவரும் ஏற்கனவே மின்மாற்றிகளைப் பற்றி நன்கு அறிந்திருக்கிறோம் சமமான சுற்று அளவுருக்களை எவ்வாறு தீர்மானிப்பது திறந்த சுற்று சோதனை மற்றும் குறுகிய சுற்று சோதனை ஆகியவற்றை நாம் பார்த்திருக்கிறோம் ஏனெனில் மின் தூண்டல் மோட்டார் ஆனது ஒரு மின்மாற்றிக்கு மிகவும் ஒத்திருக்கிறது இதேபோன்ற சோதனைகள் மூலம் இந்த இயந்திரத்திற்கான அளவுருக்களையும் தீர்மானிக்க முடியும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் தூண்டல் மோட்டாரை நான் எப்படி ஓபன் சர்கியூட் செய்வது நான் சர்க்யூட்டைத் திறந்தால் தூண்டல் மோட்டார் சுழலப் போவதில்லை மற்றும் இரண்டாம் நிலை பக்கமானது ஒரு கேஜ் மோட்டாரில் ஷர்ட் சர்கியூட் ஆக இருக்கும் என்னால் அதன் உள்ளே செல்ல முடியாது எண்டு ரிங் இணைப்பை உடைத்து அதை திறந்த சுற்றாக்க நான் விரும்பவில்லை எனவே நான் எப்படி திறந்த சுற்று சோதனையை செய்யப் போகிறேன் திறந்த சுற்று சோதனை செய்வதற்கு பதில் மின் தூண்டல் மோட்டரின் சுமை இல்லா சோதனை செய்யப் போகிறோம் நாம் மோட்டாரை சுதந்திரமாக இயங்க அனுமதிக்கப் போகிறோம் சுதந்திரமாக இயங்கும் சோதனை அதை சுதந்திர ஓட்டம் என்று அழைக்கிறோம் அது எந்த சுமையும் இல்லாமல் சுதந்திரமாக இயங்குகிறது நான் எந்த சுமையையும் ஏற்றப் போவதில்லை மோட்டார் மற்ற எதனுடனும் இணைக்கப்படாமல் அல்லது வேறு எந்த இயந்திர சுமையுடனும் இணைக்கப்படாமல் சுதந்திரமாக இயங்கும் போது நாம் சுமை இல்லா சோதனையை செய்கிறோம் நான் சுமை இல்லா சோதனையை செய்யும் போது தூண்டல் மோட்டார் பண்புக பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள் நான் அதற்கு சமமான சுற்று கொண்டிருக்கப் போகிறேன் இது R2ls இது X2l மற்றும் இது V1 இது R1 இது X1 நிச்சயமாக எனக்கு Rc மற்றும் Xm ம் இருக்கும் பின்னர் அது சுமை இல்லாமல் சுதந்திரமாக இயங்குகிறது திருப்பு விசை 0 ஆகும் திருப்பு விசை 0 எனில் ஸ்லிப்பும் 0 க்கு நெருக்கமாக இருக்கும் ஏனெனில் நான் உண்மையில் 0 திருப்பு விசை கேட்கிறேன் எந்த திருப்பு விசையையும் நான் விரும்பவில்லை என்றால் ரோட்டார் மின்னோட்டம் கிட்டத்தட்ட 0 க்கு அருகில் இருக்கும் ரோட்டார் மின்னோட்டம் உண்மையில் மிகச் சிறிய மதிப்பைக் கொண்டிருக்கக்கூடும் எனவே எந்த சுமையும் இல்லையெனில் ரோட்டார் சர்க்யூட்டின் மின்மறுப்பு முடிவிலி ஆக இருக்கும் அல்லது ரோட்டார் சர்க்யூட் முழுவதுமாக ஓபன் சர்க்யூட்டாக இருப்பதற்கு சமமாக இருக்கும் சுமை ஏதும் இல்லாத நிலையில் ஸ்லிப் ஆனது 0 க்கு மிக அருகில் இருக்கும் ஸ்லிப் 0 க்கு அருகில் இருந்தால் R2s முடிவிலி ஆகும் R2s முடிவிலி என்றால் அது ரோட்டரை திறந்த சுற்றாக மாற்றும் சுமை இல்லா நிலையானது ஒரு தூண்டல் மோட்டரின் விஷயத்தில் ஒரு மின்மாற்றியின் திறந்த சுற்று நிலையை கிட்டத்தட்ட பிரதிபலிக்கிறது நாம் பொதுவாக சுமை இல்லா சோதனையை நடத்துவதற்கான காரணம் இதுதான் இதை சுதந்திரமாக இயங்கும் சோதனை என்றும் அழைக்கிறோம் சுதந்திரமாக இயங்கும் சோதனையின் போது நாம் பொதுவாக ஷாப்ட் மீது எந்த சுமையும் பயன்படுத்துவதில்லை மற்றும் சக்தி என்ன என்பதை அளவிட முயற்சிக்கிறோம் சுற்றின் வரைபடம் இப்படி இருக்கும் நான் 3 பேஸ் சப்ளை வைத்திருப்பேன் எனக்கு 3 பேஸ் வேரியாக் அல்லது ஆட்டோ மின்மாற்றி இருக்கும் நான் முழு விநியோகத்தையும் வேரியாக் உடன் இணைக்கிறேன் இதுபோன்று 3 ஜாக்கி புள்ளிகள் வெளிவரப் போகிறது இது 3 பேஸ் மின் தூண்டல் மோட்டருக்கு செல்லும் ஒரு பேஸ் க்கு மட்டும் என்னால் அதை செய்ய முடியாது வெளிப்படையாக நான் அதை 3 பேஸ் களுக்கும் செய்துள்ளேன் பின்னர் ஒரு பேஸ் அளவுருக்களை கணக்கிடுகிறேன் இப்போது இங்கே என் மின் தூண்டல் மோட்டார் உள்ளது அதை இப்படி காட்டுவேன் இது எனது ஸ்டேட்டர் இது ரோட்டார் ஆனால் நான் IM என எழுதியுள்ளேன் அதனால் நான் அதை இங்கு காட்ட விரும்பவில்லை இல்லையெனில் இப்படித்தான் நான் ஸ்குரில் கேஜ் ரோட்டரைக் காண்பிப்பேன் இது ஒரு ஸ்லிப் ரிங் ரோட்டராக இருந்தால் 3 வைண்டிங்குகள் வெளியே வருவது போல் இதைக் காண்பிப்பேன் இது ஒரு ஸ்லிப் ரிங் அல்லது வூண்ட் ரோட்டார் அதேசமயம் இது ஒரு ஸ்குரில் கேஜ் ரோட்டார் நான் பிரதிநிதித்துவத்தைக் காட்டுகிறேன் எனவே இது ஸ்குரில் கேஜ் ரோட்டர் டிசி இயந்திரத்தில் நான் எந்த பிரஷ் ஐயும் காட்ட மாட்டேன் என்பதை நினைவில் கொள்க நான் எப்போதும் ஆர்மேச்சரில் மட்டுமே பிரஷ் களை காண்பிப்பேன் இங்கே நான் பிரஷ் களை காட்டக்கூடாது இப்போது இது வாட்மீட்டர் மற்றும் அம்மீட்டர் மற்றும் வோல்ட்மீட்டர் உடன் இணைக்கப்படும் அல்லது மல்டிமீட்டர் கூட அளவிடும் வேலையைச் செய்யலாம் நான் 1 வாட்மீட்டர் மேலும் 1 வாட்மீட்டரைக் காட்டப் போகிறேன் நாம் பயன்படுத்தும் பிரஷர் சுருள் இரண்டு வாட்மீட்டர் முறையைக் காட்டப் போகிறேன் நான் இங்கு மேலும் 1 பிரஷர் சுருள் கொண்டிருப்பேன் இதை பொட்டன்ஷியல் சுருள் மற்றும் மின்னோட்ட சுருள் என்றும் அழைக்கிறோம் இதைப் பற்றி 3 பேஸ் சுற்றுகளில் பேசிக் கொண்டிருந்தோம் இது ML அதாவது மெயின்ஸ் சுமை மற்றும் இது பொதுவான புள்ளியாக இருக்கும் இது மின்னழுத்த புள்ளி இது பொதுவானது இது மின்னழுத்தம் எனவே இது M1L1 M2 L2 ஆக இருக்கலாம் இது V2 இது V1 ஆகும் இப்போது இதை நான் நேரடியாக மின் தூண்டல் மோட்டருடன் இணைப்பேன் எனவே இது இங்கே இணைக்கப்பட்டுள்ளதைப் போல நான் காட்டப் போகிறேன் இது இங்கே இணைக்கப்பட்டுள்ளது இது இங்கே இணைக்கப்பட்டுள்ளது நான் இங்கு விரும்பினால் ஒரு வோல்ட்மீட்டரை இணைக்க முடியும் நான் தவறவிட்ட ஒரு அம்மீட்டரை இணைத்திருக்க வேண்டும் நிச்சயமாக அம்மீட்டர் வர வேண்டும் 1 பேஸ் மின்னோட்டத்தை நான் அளவிட்டாலே போதும் அது ஸ்டார் போல இணைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது டெல்டா போல இணைக்கப்பட்டிருக்கலாம் அது ஒரு பொருட்டல்ல நான் 1 W1 மற்றும் W2 வை பெறுவேன் அதாவது 2 வாட்மீட்டர் அளவீடுகளைப் பெறப் போகிறேன் W1 W2 ஆனது W0 ஆக இருக்கும் இது ஆய்வகத்தில் பொதுவாகக் கிடைக்கும் 3 பேஸ் 50 ஹெர்ட்ஸ் 400 வோல்ட் AC ஆக இருக்கும் நீங்கள் ஒரு வேரியாக் ஐ பயன்படுத்தி மின் தூண்டல் மோட்டருக்கு மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தத்தைப் செலுத்துவீர்கள் மெதுவாக மின்னழுத்தத்தை அதிகரிப்பீர்கள் இதனால் திடீரென மோட்டருக்குள் பாயும் மின்னோட்டத்தின் ஒரு பகுதியை நீங்கள் காண மாட்டீர்கள் நீங்கள் மெதுவாக மின்னழுத்தத்தை அதிகரிப்பீர்கள் எனவே மோட்டார் சுழலத் தொடங்கும் நீங்கள் அதை மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தத்திற்கு கொண்டு வருவீர்கள் அம்மீட்டரின் மதிப்பு என்ன என்பதை நீங்கள் அளவிடுவீர்கள் நீங்கள் வோல்ட்மீட்டர் அளவையும் பெறுவீர்கள் மேலும் வாட்மீட்டர் அளவையும் பெறுவீர்கள் சுமை இல்லா நிலையில் மின்னோட்டமானது எதிர்ப்பின் காந்தமாக்கும் எதிர்வினை மைய இழப்பு கூறு மூலம் தான் ஈர்க்கப்படுகிறது பொதுவாக ஒரு மின் தூண்டல் மோட்டரில் கோர் இழப்புகள் முடிந்தவரை குறைந்தபட்சமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் கோர் ஐ லேமினேட் செய்திருப்பேன் ஹிஸ்டெரெசிஸ் இழப்புகளும் மிக அதிகமாக இருக்காது ஆனால் ஒரு இழப்பு உள்ளது அது சுழற்சி இழப்பு நிச்சயமாக ஓரளவு சுழற்சி இழப்பு இருக்கும் உராய்வு இருக்கும் நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஓரளவு சுழற்சி இழப்பு இருக்கும் என்னால் கணக்கிட முடியாத சில இயந்திர இழப்புகள் இருக்கப்போகிறது மின் தூண்டல் மோட்டாரின் சமமான சுற்றில் உள்ள RC ஆனது பெரும்பாலான நேரங்களில் இந்த இயந்திர இழப்புகளை கவனித்துக்கொள்ளும் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து RC மூலம் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் என்று சொல்லலாம் ஏனென்றால் அனைத்து இழப்புகளையும் சுயாதீனமாக பிரிப்பது அல்லது பகிர்வது மிகவும் கடினம் பெரும்பாலும் இழப்புகளை பகிர்வது மிகவும் கடினம் எனவே சுமை இல்லா சோதனையின் போது முழுமையான இயந்திர இழப்புகளை நாங்கள் எடுக்கக்கூடும் மேலும் முக்கிய இழப்புகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து அதை RC என்று அழைக்கலாம் காந்தமாக்கும் மின்னோட்டத்தின் காரணமாகவே மின்னோட்டம் ஈர்க்கப்படுகிறது RC ல் அதிக இழப்புகள் இல்லை மற்றும் சுமை இல்லா நிலையில் ஈர்க்கப்பட்ட மின்னோட்டமாக காந்தமாக்கும் மின்னோட்டம் இருந்தால் சக்தி காரணி மோசமாக இருக்கும் ஏனெனில் காந்தமாக்கும் மின்னோட்டம் எப்போதும் இயற்கையில் தூண்டக்கூடிய ஒன்றாகும் ஆனால் அது தூண்டக்கூடியதாக இருந்தால் நான் 90 டிகிரி பின்தங்கிய மின்னோட்டத்தைக் கொண்டிருக்கப் போகிறேன் அது 90 டிகிரி பின்தங்கிய மின்னோட்டமாகவும் RC ன் மின்னோட்டம் ஒரு சிறிய மின்னோட்டமாகவும் இருந்தால் ஒட்டுமொத்த மின்னோட்டம் மிகவும் பின்தங்கியிருக்கும் இது மிகவும் பின்தங்கியிருந்தால் நான் வாட்மீட்டரில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஐ கொண்டிருப்பேன் மற்றறொரு சந்தர்ப்பத்தில் கொண்டிருப்பேன் வாட்மீட்டர் அளவீடுகள் உடன் ஒத்திருக்கும் Φ ஆனது 60 டிகிரிக்கு மேல் பின்தங்கியிருந்தால் 2 வாட்மீட்டர்களில் 1 நிச்சயமாக கிக்பேக் செய்யும் அதன் முள் 0 க்கு கீழே செல்வதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் வாட்மீட்டர் அளவீட்டை பார்க்க முடியாது 3 பேஸ் வாட்மீட்டர் தானாகவே ஒட்டுமொத்த சக்தியை சேர்த்து உங்களுக்குத் தரும் பொதுவாக நான் இரண்டு வாட்மீட்டர்களைப் பயன்படுத்துவதை வலியுறுத்துகிறேன் இதன்மூலம் இந்த கிக் பேக் நிகழ்வுகளை நீங்கள் காண முடியும் சக்தி காரணி மிகவும் மோசமாக இருக்கும்போது மிக தெளிவாக இரண்டில் ஒரு வாட்மீட்டரில் கிக் பேக் ஐ நீங்கள் உணரப் போகிறீர்கள் ஒரு வாட்மீட்டரில் கிக் பேக் நடந்தால் நாம் மின்னோட்ட சுருளை மாற்றியமைக்க வேண்டும் அதாவது நீங்கள் மின்னோட்ட சுருளை துண்டித்து மீண்டும் இணைக்க வேண்டும் சுமை பக்கத்தை நோக்கி M வரும் சப்ளை பக்கத்தை நோக்கி L வரும் நான் 180 டிகிரி பேஸ் ஐ தலைகீழாக மாற்றினால் தானாக 5 இல் 1 ஐ உருவாக்கும் அல்லது எதுவாக இருந்தாலும் 180 கழித்தல் அல்லது அது போன்ற ஏதாவது ஒன்று வெளியே வரலாம் தானாகவே அளவீடு நேர்மறையாக மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் தலைகீழாக மாற்றிய பின் உங்களுக்கு எது கிடைத்தாலும் அது நேர்மறையான அளவீடாக இருக்கும் ஆனால் அதை மைனஸ் வாட் என்று குறிப்பெடுங்கள் W1 ஆனது 100 வாட்ஸ் W2 ஆனது மைனஸ் 50 வாட்ஸ் என்று சொல்லலாம் எனவே அது உண்மையில் கிக் பேக் ஆகிறது ஆனால் மாற்றி அமைத்த பின் அது 50 வாட்களைக் காட்டியுள்ளது எனவே நீங்கள் W1 ஐ பிளஸ் 100 வாட்ஸ் ஆகவும் W2 ஐ மைனஸ் 50 வாட்ஸ் ஆகவும் காண்பிப்பீர்கள் இது தெளிவாக புரிகிறதா இந்த கிக் பேக் பொதுவாக பெரும்பாலான மின் தூண்டல் மோட்டர்களில் நடக்கும் அது நடந்தால் இது காந்தமயமாக்கல் மின்னோட்டத்தின் மிகக் குறைந்த தேவைக்கு நன்கு வடிவமைக்கப்பட்ட மின் தூண்டல் மோட்டார் ஆகும் இதுதான் சுமை இல்லா சோதனை எனவே நான் ஐப் பெறப் போகிறேன் மேலும் நான் VNL மற்றும் INL ஐப் பெறப் போகிறேன் இவைதான் எனக்கு கிடைக்கும் அளவீடுகள் R1 ஐ ஒரு மல்டி மீட்டர் கொண்டு அளவிட முடியும் R1 என்பது ஸ்டேட்டர் வைண்டிங்கின் எதிர்ப்பாகும் மின் தூண்டல் மோட்டாருடைய ஸ்டேட்டரின் 2 முனையங்களுக்கு இடையில் நான் எப்போதும் ஒரு மல்டிமீட்டரை இணைக்க முடியும் இது ஸ்டார் போல இணைக்கப்பட்டிருந்தால் அது R1 R1 ஆக வெளிவரும் அவை இரண்டும் தொடர் இணைப்பில் வரும் என்பதால் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் எனது ஸ்டேட்டர் வைண்டிங் ஆனது ஸ்டார் போல இணைக்கப்பட்டிருந்தால் இந்த இரண்டுக்கும் இடையில் நான் ஒரு மல்டிமீட்டரை வைத்தால் அது R1 R1 ஆக வெளிவரும் மல்டிமீட்டரில் எதிர்ப்பாக நான் எதைப் பெற்றாலும் ஸ்டார் போல இணைக்கப்பட்ட மின் தூண்டல் மோட்டார் என்றால் அதை 2 ஆல் வகுக்க வேண்டும் ஆனால் அது டெல்டா போல இணைக்கப்பட்ட மின் தூண்டல் மோட்டராக இருந்தால் நான் R1 மற்றும் 2R1 ஐ இணையான இணைப்பில் கொண்டிருப்பேன் அது இப்படி இருக்கும் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் இது 23 R1 ஆக இருக்கும் இதன் காரணமாக இங்கிருந்து R1 இன் மதிப்பு என்ன என்பதை நான் மீண்டும் பின்னோக்கி கணக்கிட முடியும் நான் வெறுமனே மல்டி மீட்டரை பயன்படுத்தி எதிர்ப்பை அளவிட முடியும் நான் எதிர்ப்பை அளவிட்டேன் சுமை இல்லா சோதனை செய்தேன் இப்போது மின்மாற்றியியை பொறுத்த வரை இந்த R1 இல் சிதறடிக்கப்பட்டதை நாம் புறக்கணிக்கிறோம் ஏனெனில் இரண்டாம் நிலையானது திறந்த சுற்றாக இருக்கும் போது மின்னோட்டம் 5 சதவீதத்திற்கும் குறைவாக இருந்தது எனவே அதை நாம் முற்றிலும் புறக்கணிக்க முடியும் அதேசமயம் இங்கு சுமை இல்லா நிலையின் கீழ் ஈர்க்கப்பட்ட மின்னோட்டம் 25 முதல் 35 சதவிகிதம் வரை இருப்பதால் அதை முழுமையாக புறக்கணிக்க என்னால் முடியாது ஒரு பெரிய மின் தூண்டல் மோட்டரின் விஷயத்தில் இது 20 சதவீதமாக இருக்கலாம் ஆனால் ஆய்வகத்தில் நாம் வைத்திருப்பது போன்ற ஒரு சிறிய மின் தூண்டல் மோட்டாரில் நம்மால் கவனக்குறைவாக இருக்க முடியாது இந்த சுமையின் மதிப்பையும் நீங்கள் உண்மையில் பார்த்தால் அது பல சந்தர்ப்பங்களில் 50 சதவிகிதம் வரை கூட இருக்கக் கூடும் எனவே இது மிகப் பெரியது பொதுவாக சுமை மின்னோட்டம் மிகப் பெரியது இதன் காரணமாக நாம் என்று கூறுவோம் இது உண்மையான இயந்திர இழப்பு மற்றும் கோர் இழப்பாக இருக்கும் இது RC ஐக் கணக்கிட உதவும் எல்லா அளவீடுகளும் 3 பேஸ் க்கானவை என்பதை நினைவில் கொள்க எனவே இது டெல்டா போல இணைக்கப்பட்ட மோட்டார் என்றால் ஒரு பேஸ் க்கான VNL V0 ஆகும் ஆனால் அது ஒரு ஸ்டார் போல இணைக்கப்பட்ட மோட்டார் என்றால் அது ஆக இருக்கும் கிடைக்கும் அனைத்தையும் நான் ஒரு பேஸ் க்கு மாற்ற வேண்டும் உண்மையான கோர் இழப்பு மற்றும் இயந்திர இழப்பாக நான் இப்போது கணக்கிட்டுள்ளதை ஒரு பேஸ் க்கு மாற்ற அதை 3 ஆல் வகுக்க வேண்டும் ஒரு பேஸ் க்கான கணக்கீட்டைச் செய்யும்போதெல்லாம் என்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் ஒரு பேஸ் க்கு மாற்றுவதை நான் மறந்துவிடக் கூடாது எந்த தவறும் நடக்காமல் இருக்க நான் அதை செய்ய வேண்டும் சுமை இல்லா சோதனை மற்றும் குறுகிய சுற்று சோதனைக்கு சமமான இரண்டாவது சோதனையுடன் தொடருவோம்